கடத்தியின் தொய்வு குறைகிறது என்பதைப் பற்றி நாங்கள் இப்போது விவாதித்தோம் ஏனென்றால் அந்த அழுத்தம் கடத்திய கடத்தியை மேலே இழுக்கிறது ஆனால் அதே நேரத்தில் பதற்றம் கடத்தியை மீள் நீட்டிப்பிலிருந்து நீட்டுகிறது இது அழுத்தத்தை போக்க முனைகிறது மற்றும் சரிவு அதிகரிக்கிறது எனவே கம்பியின் மீள் பண்புகள் அளவிடப்படுகிறது இது நெகிழ்ச்சியின் மாடுலஸ் நெகிழ்ச்சித்தன்மையின் மாடுலஸ் என்பது ஒரு யூனிட் பகுதிக்கு அழுத்தம் ஒரு யூனிட் நீளத்திற்கு சிதைப்பதன் மூலம் வகுக்கப்படுகிறது அதாவது σ TA Kgm2 இது சமன்பாடு ஒன்று இங்கு unit ஒரு யூனிட் பகுதிக்கு அழுத்தம் Kgm2 T கடத்தி அழுத்தம் மற்றும் A கடத்தியின் உண்மையான குறுக்குவெட்டு எனவே அழுத்தத்தின் காரணமாக கடத்தியின் நீட்டிப்பு நீட்டிப்பு என்பது e அழுத்தம்நெகிழ்ச்சியின் மாடுலஸ் என வரையறுக்கப்படுகிறது இது சமன்பாடு 2 எனவே நீட்டிப்பு அதிகமாக உள்ளது அது நெகிழ்ச்சியின் மாடுலஸ் ஆகும் குறைந்த வலது எனவே கடத்தியின் நீளத்தில் ஒரு சிறிய மாற்றம் கடத்தியின் தொய்வு மற்றும் அழுத்தத்தில் பெரிய விளைவை ஏற்படுத்துகிறது இப்போது கடத்திகளின் தொய்வு மற்றும் அழுத்தங்கள் பின்வரும் புள்ளிகளைப் பொறுத்தது 1 சரியான இடத்தில் அவர்கள் இறுக்கமாக இருக்கும்போது ஆரம்ப அழுத்தம் அவர்களுக்கு ஏற்படும் கடத்தியின் எடை பனி அல்லது பனிப்பொழிவு அவர்களுக்கு ஒட்டிக்கொண்டிருக்கும் 4 காற்று அழுத்தம் எனவே இவை பின்வருவனவற்றைப் பொறுத்தது எனவே குறிப்பாக பனி அல்லது பனிப்பொழிவு அவற்றைப் பற்றிக்கொண்டிருப்பது அடிப்படையில் பனிப்பொழிவு இருக்கும் மலைப் பகுதியில் உள்ளது எனவே அந்த அழுத்தம் துருவங்கள் அல்லது கோபுரங்கள் உயரம் வலிமை இடைவெளியையும் சார்ந்து இருக்கும் ஆனால் கம்பங்கள் அல்லது கோபுரங்கள் உயரமாக இருந்தால் செலவு அதிகரிக்கும் இந்த விவகாரம் கேடனரியை இரு திசைகளிலும் விரிவுபடுத்துவதாகும் எனவே உயரம் மற்றும் ஏற்றத்துடன் கோபுரங்களின் விலை அதிகரிக்கிறது இப்போது மற்றொரு விஷயம் வெப்பநிலை மாற்றத்தின் விளைவு கோடை காலத்தில் தொய்வு அதிகமாக இருக்கும் மற்றும் குளிர்காலத்தில் குறைவாக இருக்கும் எனவே தொய்வு மற்றும் அழுத்தம் வெப்பத்தின் விரிவாக்கம் மற்றும் கடத்தியின் சுருக்கம் காரணமாக மாறும் கடத்தியின் வெப்பநிலை உயர்வு கடத்தியின் நீளத்தை அதிகரிக்கிறது அதனால் தொய்வு அதிகரிக்கிறது மற்றும் அழுத்தம் குறைகிறது மற்றும் நேர்மாறாகவும் அதேபோல் குளிர்காலத்தில் வெப்பநிலை வீழ்ச்சி ஏற்படுத்துகிறது எனவே அதிகபட்ச அழுத்தமானது குறைந்த வெப்பநிலையில் கோடு சுருங்கி பனி மற்றும் பனியால் மூடப்பட்டிருக்கும் போது ஏற்படும் இது குறிப்பாக குளிர்காலத்தில் நடக்கலாம் எனவே வெப்பநிலை மாறும்போது கடத்தியின் அழுத்தம் நிலையானதாக இருந்தால் கடத்தியின் நீளத்தில் ஏற்படும் மாற்றத்தை Δl l0 α Δt சமன்பாடு 3 ஆகக் கொடுக்கலாம் அங்கு Δt மற்றும் Δl அங்கு t0 ஆரம்ப வெப்பநிலை l0 t0 ஆரம்ப வெப்பநிலையில் கடத்தி நீளம் என்று கூறுகிறது l1 t1 வெப்பநிலையில் கடத்தி நீளம் α ஒரு °C க்கு கடத்தியின் நேரியல் விரிவாக்கத்தின் குணகம் Ct °C இல் வெப்பநிலை மாற்றம் மற்றும் Δl m வலதுபுறத்தில் கடத்தி நீளத்தில் மாற்றம் அதாவது வெப்பநிலை மாறாமல் இருந்தால் கடத்தியின் அழுத்தம் மாறும்போது கடத்தியின் நீளத்தின் மாற்றத்தை Δl l0 α Δt சமன்பாடு 3 என்று எழுதலாம் அங்கு Δt மற்றும் l அங்கு t0 ஆரம்ப வெப்பநிலை l0 ஆரம்ப வெப்பநிலை t0 ல் கடத்தி நீளம் என்று கூறுகிறது l1 t1 வெப்பநிலையில் கடத்தி நீளம் α ஒரு °C க்கு கடத்தியின் நேரியல் விரிவாக்கத்தின் குணகம் Δt °C இல் வெப்பநிலை மாற்றம் மற்றும் Δl m வலதுபுறத்தில் கடத்தி நீளத்தில் மாற்றம் இப்போது வரி தொய்வு மற்றும் அழுத்தத்தின் கணக்கீடு பற்றி பார்ப்போம் நாம் ஒரு கேடனரி வடிவத்தை எடுத்துள்ளோம் என் கையெழுத்து சற்று இந்த வழியில் இருந்தாலும் இந்த பக்கங்கள் சமச்சீர் ஆக உள்ளது எனவே இது உங்கள் இரு பக்கமும் இது கோபுரப் பக்கமும் இதுவும் ஒன்று அவை சமமான உயரம் கொண்டவை என்று வைத்துக்கொள்வோம் எனவே இது முதல் விஷயம் எனவே படம் ஒன்று 2 ஆதரவிலிருந்து ஒரு கடத்தி ஐ சுதந்திரமாக தொங்குவதை காட்டுகிறது இது ஒரு ஆதரவு மற்றொரு ஆதரவு ஒரு கோபுரப் பக்கம் அதே மட்டத்தில் அதே உயரத்தில் உள்ளது மேலும் இதன் பொருள் கிடைமட்ட தூரம் வலது மற்றும் கடத்தலில் தொய்வு ஏற்பட்டால் தொய்வு மற்றும் பதற்றம் ஏற்பட்டால் எனவே அடிப்படையில் ஒரு கேடனரி வடிவத்தை சரியாக எடுக்கிறது எனவே அவை ஒரே மட்டத்தில் உள்ளன அவற்றுக்கிடையேயான கிடைமட்ட தூரம் L இது L சரியானது கேடனரி வளைவு வடிவத்தை செய்தபின் கடத்தி நெகிழ்வானது மற்றும் கடத்தி எடை ஒரே வரிசையில் ஒரே சீராக விநியோகிக்கப்படுகிறது உண்மையில் கடத்தியின் மொத்த நீளம் l எனவே இங்கிருந்து இங்கே இது L2 இந்த பக்கமும் மொத்தம் L2 ஆனால் நாங்கள் உங்கள் புள்ளி P யை எடுத்துள்ளோம் எனவே இந்த விஷயத்தில் d ஸ்பான் L உடன் ஒப்பிடுகையில் மிகவும் சிறியதாக இருக்கும்போது அதாவது கடத்தி இறுக்கமாக நீட்டப்பட்டுள்ளது இதன் விளைவாக வளைவு ஒரு பரபோலா வலையாக கருதப்படலாம் ஆனால் இதில் பரபோலாக்கள் பற்றி பின்னர் பார்ப்போம் இந்த விஷயத்தில் இது ஒரு பரபோலா என்று நாம் கருதவில்லை இது ஒரு கேடனரி வடிவம் ஆனால் L உடன் ஒப்பிடும்போது தொய்வு குறைவாக இருந்தால் அது ஒரு பரபோலாவாக கருதப்படலாம் எனவே இது புள்ளி P க்கு பிறகு W என்பது WS க்கு சமம் பின்னர் H கிடைமட்ட அழுத்தமானது பின்னர் புள்ளி P யில் Tx Ty அழுத்தம் சிறிது நேரம் கழித்து வரும் 06L என்றால் 2 கோபுரங்களுக்கிடையேயான கிடைமட்ட தூரம் L எனில் மற்றும் d 0 06L என்பது பிழையான சமன்பாட்டால் கணக்கிடப்பட்ட பிழை அது 0 5 க்கும் குறைவாக இருந்தால் 0 1 L என்றால் பரவளைய சமன்பாடுகளால் கணக்கிடப்பட்ட தொய்வுவின் பிழை சுமார் 2 ஆகும் அது மிகக் குறைவு இப்போது அதே அளவில் ஆதரிக்கும் கேடனரி முறைகள் பற்றி பார்ப்போம் எனவே இந்த இரண்டு ஆதரவும் ஒரே மட்டத்தில் உள்ளது இது உருவம் ஒன்று இது ஒரே அளவில் 2 ஆதரவுடன் கூடிய கடத்தியின் இடைவெளியைக் காட்டுகிறது மற்றும் இது கிடைமட்ட தூரம் L இப்போது இந்த 0 என்பது புள்ளி கேடனரி வளைவின் மிகக் குறைந்த புள்ளியாகும் மேலும் இது அதிகபட்ச சாக் d மற்றும் l என்பது இந்த 2 க்கு இடையில் உள்ள கடத்தியின் நீளம் ஆனால் அது கேடனரி வடிவத்தை எடுத்துள்ளது இவை நடுப் புள்ளிகள் எனவே இந்த நீளம் l2 எனவே இந்த பாதி l என்பது கடத்தியின் நீளம் மற்றும் W என்பது ஒரு அலகு நீளத்திற்குKgm கடத்தியின் எடை பதற்றம் தோற்றம் மற்றும் இது கிடைமட்ட பதற்றம் T என்பது கடத்தியின் அழுத்தம் மற்றும் P இன் வளைவு திசையில் இருந்தால் H என்பது தொடக்கத்தில் உள்ள அழுத்தம் மற்றும் இது கிடைமட்ட அழுத்தம் ஆகும் T என்பது வேலை வளைவின் திசையில் செயல்படுகிறது மேலும் இது கிடைமட்ட கூறுகள் Tx மற்றும் செங்குத்து கூறு Ty மற்றும் இந்த கோணம் T மற்றும் Tx க்கு இடையில் θ மற்றும் இந்த கிடைமட்ட கோட்டிலிருந்து தூரம் அதாவது 0 என்பது கடத்தியின் குறைந்த புள்ளி இங்கு தொய்வு அதிகபட்சம் இந்த தூரம் y மற்றும் 0 முதல் இந்த புள்ளி P என்பது 0P இந்த தூரம் x அதாவது இங்கே இங்கிருந்து மற்றும் புள்ளி 0 முதல் P வரை கடத்தி நீளம் s என்று கருதுகிறோம் மற்றும் W என்பது ஒரு கிலோ மீட்டருக்கு ஆன எடை எனவே மொத்த செங்குத்து விசை அதன் மீது செயல்படும் V Ws எனவே W kgm இது ஒரு கட்டத்தில் P மற்றும் எடை ஒரே சீராக விநியோகிக்கப்படுகிறது எனவே இந்த புள்ளி 0 மற்றும் P க்கு இடையில் உள்ள நடுப் புள்ளி V Ws சொல்வது கீழ்நோக்கிச் செயல்படும் எடை மற்றும் கடத்திகள் சுற்று வடிவம் என்று கருதினால் இந்த அனுமானம் சரியானது எனவே இந்த அழுத்தம் T ஐ இரண்டு கூறுகளில் தீர்க்க முடியும் ஒன்று கிடைமட்ட கூறு Tx மற்றொரு செங்குத்து கூறு Ty எனவே உங்கள் சக்தி அழுத்த சமநிலை சமன்பாட்டை நீங்கள் பார்த்தால் Tx H அந்த கிடைமட்ட அழுத்தம் மற்றும் Ty V Ws அதாவது நாம் இங்கே ஒரு முக்கோணத்தை இந்த சிறிய உருவத்தில் செய்தால் இது ஒரு கிடைமட்டப் அழுத்தம் H மற்றும் இது உங்கள் Ty இது உங்கள் V கீழ்நோக்கிச் செயல்படுகிறது எனவே நீங்கள் இந்த முக்கோணத்தை உருவாக்கினால் இது Ty V மற்றும் Tx H மற்றும் இது அழுத்தம் T மற்றும் இந்த கோணம் θ அதாவது tan θ VH எனவே Tx H இது சமன்பாடு 5 மற்றும் Ty Ws இது சமன்பாடு 6 ஆகும் இதனால் கடத்தியின் OP பகுதி T அழுத்தத்தின் கீழ் சமநிலையில் உள்ளது அதாவது இந்த பகுதி OP உள்ளது உங்கள் T வலதுபுறத்தில் உள்ள அழுத்தத்தின் கீழ் சமநிலை P புள்ளியில் எடை Ws கிடைமட்ட பதற்றம் H இல் செங்குத்தாக கீழ்நோக்கி செயல்படுகிறது எனவே இது நான் உங்களுக்குச் சொன்னேன் இது O மற்றும் P க்கு இடையில் உள்ள மையப்புள்ளி மற்றும் அது செங்குத்தாக செயல்படுகிறது மற்றும் இது கிடைமட்ட அழுத்தம் H இப்போது கடத்தியின் நீளத்தை சிறிது அதிகரித்தால் ds ஐ மாற்றினால் பின்னர் இயற்கையாகவே இது ஒரு முக்கோணத்தை உருவாக்கினால் கிடைமட்டப் பக்கம் dx மற்றும் dy செங்குத்து பக்கமாக இருக்கும் எனவே படம் 2 இல் இது ஒரு முக்கோணமாகும் அங்கு ds என்பது கடத்தியின் மிகக் குறுகிய பகுதியைக் குறிக்கிறது நீங்கள் புள்ளி P பகுதியில் உள்ள கடத்தியின் மிகக் குறுகிய பகுதியை எடுத்துக் கொள்ளுங்கள் இது புள்ளி P இதன் அருகாமையில் உள்ள சிறிய தொலைவு ds s ds ஆல் அதிகரிக்கும் போது அதனால்தான் சிறிய அதிகரிப்பு x மற்றும் y உடன் தொடர்புடையது dx மற்றும் dy முறையே அதிகரிக்கும் அதாவது நீங்கள் சிறிதளவு அதிகரிப்பை ds என்று சொன்னால் இயற்கையாகவே இந்த தூரம் இங்கிருந்து y ஆகவும் இந்த O க்கு P ஆகவும் கிடைமட்டமானது P ஆகவும் இருக்கும் P என கருதலாம் எனவே OP′ x மற்றும் P′P y இது கடத்தியுடன் ds என்றால் கிடைமட்டமானது dx மற்றும் செங்குத்து ஒன்று dy மற்றும் இந்த கோணம் θ அதாவது tan dy dydx எனவே tanθ dyd VH அதாவது இந்த θ மற்றும் இந்த θ ஒன்றே tan θ VH மற்றும் tan dy dydx எனவே tanθ dydx VH மற்றும் V Ws எனவே நாம் V Ws ஐ மாற்றுகிறோம் எனவே அடிப்படையில் tan θ dydx VH WsH இது சமன்பாடு 7 ஆகும் இப்போது படம் 2 இலிருந்து சரியான கோண முக்கோணத்தைக் கண்டுபிடிக்கவும் எனவே 2 2 2 அதாவது இரு பக்கத்தையும் dx ஆல் வகுக்கவும் எனவே dsdx 2 1 dydx 2 நீங்கள் அவ்வாறு செய்தால் dsdx2 1WsH2 இது சமன்பாடு 9 இப்போது இரு பக்கங்களையும் ஒருங்கிணைத்தால் x ∫ ds√1WsH 2 அது x HW sinh − 1 WsH K K மாறிலி எனவே இது சமன்பாடு 10 ஆகும் இப்போது K ன் மதிப்பைப் பெற எல்லை நிபந்தனையை வைத்தால் இது x 0 முதல் P′ என்றால் x 0 பின்னர் s 0 ஆகிவிடும் ஏனெனில் இந்த புள்ளியில் இருந்து s அளவிடப்படுகிறது x 0 s 0 என்றால் பிறகு K 0 ஆகும் இந்த வழக்கில் K 0 எனவே x HW sinh 1 WsH அல்லது s HW sinh WxH என்றாலும் WxH ஐ குறுக்கு பெருக்கவும் பிறகு எளிமைப்படுத்தி s HW sinh WxH என எழுதலாம் இது சமன்பாடு 11 இப்போது x L2 s l2 x என்பது கிடைமட்ட தூரம் எனவே இங்கிருந்து இதுவரை அது L2 ஆகும் ஏனெனில் இந்த ஆதரவிலிருந்து ஆதரிப்பது L இது ஒரு மையப்புள்ளி x L2 போது இந்த பக்கமும் கடத்தி நீளத்தின் பாதி எனவே s l2 எனவே இந்த சமன்பாட்டில் இங்கு மாற்றினால் s l2 HW sinh WL2H பெறுவீர்கள் இது சமன்பாடு 12 ஆகும் இப்போது இந்த sinh WL2H தொடராக விரிவாக்கினால் அது l 2HW ஆக மாறும் 11 WL2H 13 எனவே நீங்கள் இந்த முதல் 2 சொற்கூறு மட்டும் எடுத்து இந்த வார்த்தையை நீங்கள் W மற்றும் H பொதுவானதாக எடுத்துக் கொண்டால் அவை இறுதியாக ரத்து செய்யப்படும் இந்த வெளிப்பாடு l L 1 W2L224H2 இது சமன்பாடு 13 ஆகும் இப்போது சமன்பாடு 7 மற்றும் 11 இலிருந்து இப்போது சமன்பாடு 7 அதை மீண்டும் காண்பிக்காமல் பார்த்தோம் புரிந்துகொள்ளத்தக்க வகையில் dydx WsH இது சமன்பாடு 7 இல் உள்ளது உங்கள் s HW sinh WxH சமன்பாடு 11 ஐக் கண்டுபிடிக்க அனுமதிக்கிறேன் இது அப்படியே உள்ளது என்பதை நான் உங்களுக்குக் காண்பிப்பேன் இது சமன்பாடு 11 சரி இங்கே s HW sinh WxH சமன்பாட்டில் இது dydx WsH sinh WxH எனவே நீங்கள் பெருக்கினால் அது WsH sinh WxH ஆக இருக்கும் அதனால்தான் dydx WsH sinh WxH என எழுதுகிறோம் எனவே அது y HW cosh WxH K1 இங்கு K1 மாறிலி சமன்பாடு 15 ஆகும் இப்போது வளைவின் மிகக் குறைந்த புள்ளி தோற்றம் என்று எடுத்துக் கொண்டால் அது x 0 y 0 இது புள்ளி தோற்றம் என்பதால் x இந்த புள்ளியிலிருந்து மட்டுமே அளவிடப்படுகிறது எனவே x 0 பிறகு y 0 அதாவது cosh 1 எனவே y HWcosh WxH 1 இது சமன்பாடு 16 ஏனெனில் நீங்கள் x 0 மற்றும் y 0 என்றால் இந்த சமன்பாட்டில் K1 HW என்பதை பெறலாம் அதன் பிறகு K1 HW பொதுவானதாக எடுத்துக்கொண்டால் HW cosh WxH 1 ஐப் பெறுவீர்கள் இது சமன்பாடு 16 ஆகும் இப்போது சமன்பாடு 16 இன் வளைவு இது கேடனரி மற்றும் இது y HW 1 12 WxH 2 1 என்றும் எழுதப்படும் இறுதியில் அது y Wx22H ஆகிவிடும் இது சமன்பாடு 17 மற்றும் உருவம் ஒன்றில் இருந்து இது சரியான கோண முக்கோணம் எனவே T2 H2 V2 அதாவது T √H2 V2 இந்த சமன்பாட்டிலிருந்து H ஐ பொதுவானதாக எடுத்துக் கொண்டால் T H√1 VH2 இது சமன்பாடு 18 ஆகும் சமன்பாடு 7 VH dydx பார்த்தோம் இது சமன்பாடு 7 இது சமன்பாடு 19 என்று கொடுக்கப்பட்டுள்ளது எனவே சமன்பாடு 16 இலிருந்து நமக்கு dydx sinh WxH கிடைக்கும் அதாவது இது சமன்பாடு 16 y HWcosh WxH − 1 நீங்கள் x ஐப் பொறுத்து வழித்தோன்றலை எடுத்துக் கொள்ளுங்கள் அது dydx WHHW sinhWxH எனவே H ரத்து செய்யப்பட்ட W ரத்து செய்யப்படும் மேலும் இது sinh WxH ஆகாது ஏனெனில் இது ஒரு எளிய விஷயம் மற்றும் உங்களுக்கு சரியாக புரியும் 𝑑𝑦𝑑𝑥sinh𝑊𝑥𝐻 சமன்பாடு 20 ஆகும் பிறகு சமன்பாடு 19 ல் 𝑇 𝐻√1𝑑𝑦𝑑𝑥2 𝑑𝑦𝑑𝑥 செய்தால் மற்றும் சமன்பாடு 20 𝑑𝑦𝑑𝑥 sinh𝑊𝑥𝐻 கிடைக்கும் எனவே இந்த சமன்பாட்டில் 𝑑𝑦𝑑𝑥 இங்கு வைத்தால் அது 𝑇𝐻√1sinh𝑊𝑥𝐻2 ஆக இருக்கும் எனவே √1sinh𝑊𝑥𝐻2 cosh𝑊𝑥𝐻 மிகவும் எளிமையான விஷயம்

அதனால்தான் இந்த சமன்பாடு 21 சமன்பாடு 19 மற்றும் 20 T 𝐻cosh𝑊𝑥𝐻 என்பது சமன்பாடு 21 எனவே tension x 𝐿2 சப்போர்ட்டில் கண்டக்டரில் இருக்கும் மொத்த டென்ஷன் அதாவது நீங்கள் இந்த உருவத்தைப் பார்த்தால் மொத்த தூரம் 𝐿 இது 𝐿2 ஆக இருக்கும் எனவே 𝑥 𝐿2 பிறகு 𝐿2 இல் ஆதரவில் உள்ள கடத்தியின் மொத்த அழுத்தம் அதாவது கேள்வி 21 இல் நீங்கள் 𝑥 𝐿2 ஐ மாற்றுவீர்கள் எனவே 𝑇 𝐻cosh𝑊𝐿2𝐻 சமன்பாடு 22 ஆகும் இப்போது இந்த cosh𝑊𝐿2𝐻 தொடராக விரிவாக்கினால் அது 𝑇 𝐻 112 𝑊𝐿2𝐻 4⋯ இது சமன்பாடு 23 இப்போது அதே மட்டத்தில் ஆதரவுகளுக்கு இடையில் நீளம் x 𝐿2 மற்றும் y d க்கு சமமாக நீளத்தின் இடைவெளியின் கடத்தியின் திசைதிருப்பல் அல்லது விலகல் சமன்பாடு 16 இலிருந்து இந்த சமன்பாடு உள்ளது எனவே x 𝐿2 𝑦 d இல் இருக்கும் அதே மட்டத்தில் ஆதரவுகளுக்கு இடைவெளியில் நீளத்திற்கு கடத்தியின் தொய்வு அல்லது விலகல் அதாவது இதுதான் மொத்தம் மொத்தம் 𝐿 மற்றும் பாதி 𝐿2 எனவே சமன்பாடு 16 இல் 𝑥 𝐿2 𝑦 d நீங்கள் இதை வைத்தால் 𝑥 𝐿2 𝑦 𝑑 இந்த சமன்பாட்டை இங்கே மாற்றினால் 112 𝑊𝐿2𝐻 4⋯ −1 என கிடைக்கும் எனவே இது 𝑑 𝑊𝐿28𝐻 இது நீங்கள் செய்யக்கூடிய எளிய பணி எனவே தோராயமாக 𝑑 𝑊𝐿28𝐻 இது சமன்பாடு 26 ஆகையால் பாதுகாப்பு குறியீடு தரையின் மேலே உள்ள கோட்டிற்கான குறைந்தபட்ச உயரத்தை அளிக்கிறது மேலும் இது தொய்வில் சேர்க்கப்பட்டால் மின்பாயாமல் காப்பு ஆதரவு புள்ளிகளின் குறைந்தபட்ச உயரத்தைக் காணலாம் இந்த தொய்வு தரையில் இருந்து குறைந்தபட்சம் உங்கள் பாதுகாப்பு அனுமதிகள் இருக்கும் கூடுதலாக நீங்கள் இந்த சாக்ஸையும் சேர்க்க வேண்டும் இது காப்பு ஆதரவு புள்ளிகளின் குறைந்தபட்ச உயரத்தைக் காணலாம் எனவே ஒரு கோட்டை வடிவமைக்கும்போது அதிகபட்ச கோளாறுகளில் வெப்பநிலை மிக அதிகமாக இருக்கும்போது என்னவாக இருக்கும் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் இது 𝐴 மற்றும் B இது கேடனரியின் அளவுருக்கள் இது டைரக்ட்ரிக்ஸ் x இது மிகக் குறைந்த புள்ளி 𝑂 இது கிடைமட்ட அழுத்தம் 𝐻 மற்றும் இது பக்கம் 𝑙2 இந்த பக்கம் 𝑙2 இங்கே இந்த தூரங்கள் 𝑙2 இது s 𝑙2 இந்த எடை இந்த 𝑂 மற்றும் 𝐵 பகுதிக்கு நடுவில் செயல்படுகிறது இது கடத்தியின் நடுப்புள்ளி மற்றும் A மற்றும் B க்கு இடையிலான உங்கள் கிடைமட்ட தூரம் L ஆகும் எனவே இது 𝑉 𝑊𝑠 மற்றும் 𝑠 𝑙2 அதாவது இது 𝑉 𝑊𝑠 𝑊𝑙2 எனவே இது செங்குத்து அழுத்தம் 𝑇𝑦 இது இந்த கீழ்நோக்கி சமநிலையாக இருக்கும் செங்குத்து கடத்தி எடை செயல்படுகிறது எனவே 𝑇𝑦 𝑊s மற்றும் 𝑇𝑥 கிடைமட்டமானது 𝑇𝑦𝑊𝑠 𝑐 என்பது நீளம் எனவே அது 𝑇𝑥 𝑊𝑐 𝐻 எனவே இது டைரக்ட்ரிக்ஸ் மற்றும் இது கிடைமட்ட கோடு எனவே இந்த கோணம் தீட்டா மற்றும் சில திருத்தம் உள்ளது இதைப் பார்க்க வேண்டாம் எனவே இந்த கோணம் தீட்டா ஆகிறது இந்த கோணமும் தீட்டா மற்றும் 𝑐 𝐻𝑊 மற்றும் இங்கிருந்து இது தொய்வு 𝑦 எனவே இந்த பகுதி d எனவே இந்த டைரக்ட்ரிக்ஸிலிருந்து இந்த மொத்தத்தையும் பின்னர் பார்ப்போம் அது 𝑦 𝑐𝑑 இப்போது இது உண்மையில் படம் 3 ஆகும் இந்த வரைபடத்தை விளக்கத்திற்காக உருவாக்கியுள்ளோம் இப்போது படம் 3 இலிருந்து 𝑐 என்பது டைரக்ட்ரிக்ஸைப் பொறுத்தவரை வளைவின் மிகக் குறைந்த புள்ளியின் ஆர்டினேட் ஆகும் மேலும் y என்பது டைரக்ட்ரிக்ஸைப் பொறுத்தவரை தொடுநிலைப் புள்ளியின் ஒழுங்குமுறை ஆகும் இது 𝑐 இது மிகக் குறைந்த புள்ளி 𝑂𝑂′ 𝑐 மற்றும் இந்த புள்ளியை இந்த இடத்திற்கு எடுத்துச் சென்றால் இது 𝑂 என்றால் இது 𝑂′ ஆகும் எனவே இதை 𝑂 என எடுத்து கொள்கிறேன் எனவே 𝐴𝑂 𝑑 என்பது தொய்வு இந்த உயரத்திலிருந்து இந்த உயரம் 𝑑 ஆகும் மிக்க நன்றி நாம் மீண்டும் சந்திப்போம்